இந்த NPTEL விரிவுரை பகுதிக்கு தங்களை வரவேற்கிறோம் இன்று நாம் பொது மின்னோட்டம் என்ற புதுக் கருத்தியல் கொண்டு ஆண்டனாவை பகுப்பாய்வு செய்வதைக் காணலாம் முதலில் நாம் இப்பொழுது நீங்கள் முன்பே அறிந்த ஹியூஜென்ஸ் கொள்கை பற்றி நினைவு படுத்திக் கொள்ளலாம் இந்த ஹியூஜென்ஸ் கொள்கை என்பது ஒளிஇயலில் பயன்படுத்தப்பட்டாலும் மின்காந்த கொள்கைக்கும் பயன்படுத்த இயலும் ஹியூஜென்ஸ் கொள்கை ஒரு முதன்மை wavefront உள்ள ஒவ்வொரு புள்ளியும் இரண்டாம் நிலை ஸ்பெரிகள் அலையின் புதிய source ஆக கருதப்படுகிறது இரண்டாம் நிலை அலைகளின் என்வெல்ப்பிலிருந்து இரண்டாம் நிலை wave front கட்டமைக்க முடியும் அதாவது அவர் தனது கொள்கையில் ஒரு wave பரவுகையில் அதன் ஒவ்வொரு புள்ளியிலும் இரண்டாம் நிலை வேவ் பிரண்ட் உருவாகிறது அந்த இரண்டாம் நிலை அமைப்பு சோர்ஸ் ஆக கதிர்வீச்சை ஏற்படுத்துகிறது எனவே இங்கு இரண்டாம் நிலைசோர்ஸ்ஸில் ஏற்படும் கதிர்வீச்சு முதல் நிலையில் ஏற்படுவதற்குச் சமமாக இருக்கும் இதனை ஹியூஜென்ஸ் கொள்கை என அழைக்கலாம் 1930 களில் ஷெல்குனாஃப் என்ற பிரசித்தி பெற்ற மின்காந்தவியல் வல்லுநர் ஒரு கொள்கையை உருவாக்கினார் அது இகுவளென்ஸ் கொள்கை என அழைக்கப்பட்டது அவர் முதலில் யூனிக்குயுனெஸ் தேற்றத்தை தருவித்தார் அதிலிருந்து இகுவளென்ஸ் கொள்கை தருவிக்கப்பட்டது அவரது கொள்கையில் அவர் கூறியதாவது இழப்பு மண்டலத்தில் உள்ள புலனானது மண்டலத்திலுள்ள சோர்ஸ் மற்றும் எல்லைப்பகுதியில் உள்ள டெஞ்ச்ஸன்சியல் கூறுகள் அல்லது எல்லைப்பகுதியில் உள்ள காந்தப் புலத்தின் டெஞ்ச்ஸன்சியல் கூறுகள் அல்லது ஒரு பகுதியின் மின் புலத்தின்டெஞ்ச்ஸன்சியல் கூறுகள் மற்றும் மீதமுள்ள எல்லைப்பகுதியில் உள்ள காந்தப் புலத்தின் டெஞ்ச்ஸன்சியல் கூறுகளின் கூட்டு மதிப்பிற்குத் தனித்துவமான அளவாகும் இது இங்கே நீங்கள் தெரிந்து கொள்வதற்காகக் கூறப்பட்டது இதனைப்பற்றி நாம் விரிவாகப் பின்னர்த் தெரிந்துகொள்ளலாம் இங்கு அவர் இழப்புகள் கொண்ட ஊடகத்தை எடுத்துக்கொண்டார் இங்கே இழப்பில்லா ஊடகம் என்பது ஒரு தனித்துவமான அமைப்பு ஆகும் அதாவது இங்கு இழப்பு என்பது 0 ஆகும் பொதுவாக வெற்றிடம் அல்லது வெளி பரப்பு என்பது இழப்புகள் கொண்ட ஊடக அமைப்பாகும் ஆனால் இந்த இழப்பு மிகச்சிறியதாக இருக்கும் எனவே நாம் இதனை இழப்பில்லா ஊடகம் என எடுத்துக்கொள்ளலாம் எனவே இங்கு நாம் ஈகுவலன்ஸ் கோட்பாட்டின்படி இதனை நாம் சோர்ஸ் இல்லாத மண்டலமாகக் காணலாம் மேலும் செல்க்குனாப் தனது கருத்தியலில் நாம் சோர்ஸ் பற்றியும் அதன் மேற்பரப்பில் உள்ள டெஞ்ச்ஸன்சியல் புலம் பற்றியும் அறிந்து இருத்தல் வேண்டும் என்றார் இதற்கு முன்பு சோர்ஸ் இல்லா மண்டலத்தில் ஒரு மூடிய மேற்பரப்பில் டெஞ்ச்ஸன்சியல் மின்புலம் மற்றும் காந்தப்புலம் ஆகியவற்றை ஒரு மூடிய மேற்பரப்பில் முழுவதுமாக அறிந்து கொள்ளலாம் இப்பொழுது நாம் இந்தச் சோர்ஸ் இல்லா மண்டலத்தில் புலத்தினைக் கண்டறியலாம் இந்த யுனிக்குனேஸ் தேற்றம் கொண்டு சோர்ஸ் இல்லா மண்டலத்தின் புலம் என்ன என்பதைக் கண்டறியாலம் மேலும் இந்தத் தேற்றம் நமக்கு நாம் கண்டறிந்த தீர்வு சரியானதே என உறுதிப்படுத்த உதவும் எனவே இங்கு ஈகுவலன்ஸ் கொள்கையின்படி செய்முறை பயன்பாடு என்பது இமேஜனரி மூடிய பரப்பிற்கு வெளியே உள்ள புலம் என்ன என்பதைக் காணுதல் வேண்டும் இங்கே மூடிய இமேஜனரி பரப்பு என்பது எல்லை நிபந்தனையைப் பூர்த்திச் செய்யக் கூடிய ஒரு மின்னோட்டம் மற்றும் காந்த மின்னோட்டம் அடர்த்தியை ஒரு மூடிய பரப்பில் வைக்கும் பொழுது பெறலாம் இங்கு நாம் இப்பொழுது இந்த விரிவுரையில் முதன்முறையாகக் காந்த மின்னோட்ட அடர்த்தி என்பதைப் பயன்படுத்தியுள்ளோம் இங்கு இது ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது பொதுவாக வல்லுநர்கள் துகள்களை எளிதாக நேர் மின்னூட்ட துகள்கள் மற்றும் எதிர் மின்னூட்ட துகள்கள் எனப் பிரிக்கின்றனர் ஆனால் காந்தவியல் கொள்கையில் வட துருவம் தென்துருவம் எனப் பிரித்திட இயலாது எனவேதான் காந்தத்துகள்கள் ஒரு துருவத்தில் இருந்து மற்றொரு துருவத்திற்கு இடம்பெயர்வதில்லை அதாவது வட துருவத்தில் இருந்து தென் துருவத்திற்கும் தென் துருவத்தில் இருந்து வட துருவத்திற்கும் இடம்பெயர்வதில்லை ஆனால் புலம் கொண்டு ஆராயும்பொழுது மின் ஓட்டத்திற்கு மின்னூட்டஅடர்த்தி காரணம் ஆதலால் அதேபோன்று காந்த ஓட்டத்திற்கு காந்தஊட்ட அடர்த்தி காரணமாகும் ஆகவே இவை இரண்டையும் நாம் புலம் கொண்டு காணுவதால் இதனை பகுப்பாய்வில் எவ்வாறு அனுமானிக்கலாம் என்பதை நாம் காணலாம் ஆகவே இதனை மேக்ஸ்வெல் Maxwell's சமன்பாட்டில் பயன்படுத்திட அந்த மேக்ஸ்வெல் Maxwell's சமன்பாடுகள் ஆனது ஒரு சமச்சீரான சமன்பாடாக காண இயலும் ஆனால் இந்த மேக்ஸ்வெல்Maxwell's சமன்பாட்டில் ஒரு சிறிய குறை உள்ளது அதாவது ᐁ D மின்புல அடர்த்தியின் டைவர்ஜன் என்பது அதன் மின் துகள் அடர்த்தியாகும் ஆனால் காந்தப்புலத்தில் ᐁ B0 ஆகும் ஆனால் நாம் இங்கே காந்த ஊட்ட துகள்கள் உள்ளது என கொண்டால் ᐁ Bmஎன எழுதலாம் இதே போன்று நாம்ᐁEமற்றும் ᐁH ஆகியவற்றை எவ்வாறு எழுதலாம் எனக் காணலாம் அதாவது இங்கே ᐁEJm எனவும் ᐁHJe எழுதலாம் இங்கே ᐁEJ Jவிற்குப் பதிலாகJm என எழுதுவதால் ᐁHJe என எழுதுகிறோம் ஆகவே இப்பொழுது இந்த 2 சமன்பாடுகளும் சமச்சீரான சமன்பாடுகள் ஆக உள்ளன எனவே இதிலிருந்து நாம் மின்காந்த அலைகள் சமச்சீரானவைகள் எனவும் அதில் காந்த ஓட்டம் உள்ளது எனவும் அனுமானித்துக் கொள்ளலாம் இந்த விளக்கஉரையை ஒரு முன்னுரையாக எடுத்துக்கொள்ளலாம் மேலும் இது எவ்விதத்திலும் மேக்ஸ்வெல் Maxwell's சமன்பாட்டினை மாற்றவில்லை என்பதையும் அறியலாம் மேலும் நாம் ஈகுவலன்ஸ் கோட்பாடு பற்றி விவரிப்பதற்கு விவாதிப்பதற்கு முன்பு மூடிய பரப்பு என்ன என்பதை அறிதல் வேண்டும் ஈகுவலன்ஸ் கோட்பாட்டில் மூடிய பரப்பு என்பது சோர்ஸ் முழுவதுமாகப் பரப்புக்குள் அமைவது ஆகும் மேலும் அவற்றின் கடத்துபரப்பினுள் ஒன்றினைந்ததாகவும் அல்லது ஆண்டனா அமைப்பு உடன் ஒரு பகுதியாக அமையப் பெற்றதாகும் இதனால் நமது இன்டகிரேஷன் மிக எளிதாக எளிமைப்படுத்தபடுகிறது நாம் இந்தப் பரப்பில் கடத்துப்பகுதியின் எல்லையினை உட்படுத்தினால் கடத்து மண்டலத்தில் உள்ள பலவகையான புலங்களை எளிதாக ரத்துச் செய்யலாம் இப்பொழுது நாம் அதன் வடிவமைப்புத் திட்டத்திற்கு வரலாம் நாம் இங்கு இந்தப் பரப்பை அனுமான மேற்பரப்பு என எடுத்துக் கொள்ளலாம் இங்குச் சோர்ஸ்கள் உள்ளது எனக் கொள்வோம் நாம் இந்தச் சோர்ஸ்களின் தன்மை என்ன என்பதை எவ்வாறு தீர்மானிப்பது இந்தச் சோர்ஸ்கள் மேக்ஸ்வெல் Maxwell's சமன்பாட்டிலுள்ள Je மற்றும் ρ ஆகியவை உள்ளன ஆனால் காந்தப்புலத்தில் இவைகள் Jm என அழைக்கப்படுவதில்லை அவை M என்றே அழைக்கப்படுகிறது ஆனால் இது Jm என்பதே ஆகும் ஆகவே மின்புலத்தில் கடத்துமின்னோட்டம் J என பொதுவாக அழைக்கப்படுகிறது ஆகவே நாம் J மற்றும் ρe என்பதற்கு இணையாகக் காந்தப்புலத்தில் M மற்றும் ρm என்று அழைக்கலாம் எனவே தான் ᐁH ல் J மற்றும் ρe எனவும் ᐁE ல் M மற்றும் ρm எனவும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது இந்த J மற்றும் ρ வானது முன்பே J மற்றும் ρe எனத்தொடர்பு படுத்தப்பட்டுள்ளது இதில் J மட்டுமே நாம் எடுத்துக் கொள்கிறோம் இதேபோன்று M மற்றும் ρm ல் நாம் M என்பதை மட்டும் எடுத்துக்கொள்கிறோம் எனவே இதிலிருந்து மின்காந்தவியல் J மற்றும் M மட்டுமே கொண்டவை எனக் கொள்வோம் பொதுவாக இங்கே சோர்ஸ் என்பது மின்புல சோர்ஸ் எனக் கொள்ளப்படுகிறது மேலும் இங்கே காந்தப்புல சோர்ஸ் அமைந்துள்ளது எனவே நாம் மின்புல சோர்ஸ்சை J என்றும் காந்தபுல சோர்ஸ்சை M என்றும் கொள்ளலாம் அதாவது இங்குக் காந்தபுலத்தை 2 அம்புக்குறிகள் கொண்டதாகக் குறிப்பிடப்படுகிறது இது இரண்டு விதமான சோர்ஸ்களை வேறுபடுத்திக் காட்ட உதவுகிறது மேலும் இங்கே ஊடகத்தில் ε1 μ1 என்ற 2 மாறிலிகள் எடுத்துக்கொள்ளப்படுகிறது எனவே இந்தச் சோர்ஸ்கள் எல்லாப் பகுதிகளிலும் புலத்திணை உருவாக்குகிறது அதனை நாம் E1 மற்றும் H1 என அழைக்கலாம் இந்தச் சோர்ஸ்கள் உருவாக்கும்மின்காந்த புலம் E1 மற்றும் H1 ஆகியவை கால மாறுபாடு கொண்டவை ஆகவேதான் இங்கு E1 மற்றும் H1 ஆகியவை எல்லாபகுதிகளிலும் உள்ளன நாம் இங்கே கடத்தலில் உள்ள இழப்புகள் பற்றிக் காண்பதில்லை ஏனெனில் நாம் இங்கே எடுத்துக்கொண்ட ஊடகம் இழப்பில்லா ஊடகம் ஆகும் இப்பொழுது நாம் இந்த மண்டலத்தில் இந்த மூடிய பரப்பை காணலாம் ஏனெனில் இதன் சோர்ஸ் முழுவதுமாக மூடப்பட்டுள்ளது எனவே இதனை நாம் மூடிய பரப்பு என அழைக்கலாம் இந்தப் பரப்பை S எனவும் இங்குள்ள உட்புற பகுதியின் பருமன் V1 எனவும் கொள்ளலாம் இதன் எல்லாப் பகுதிகளும் ஒரே அளவான புலத்தைக் கொண்டுள்ளன இங்கு இந்த மூடியபரப்பிற்கு வெளியே அமைந்துள்ள பகுதியின் பருமனை V2 என எடுத்துக்கொள்வோம் இந்த அமைப்பினை நமது பகுப்பாய்விற்கு எடுத்துக்கொள்வோம் நமக்கு இங்கே முக்கியப் பணி என்பது E1 H1ஆகியவற்றை என்ன எனக் காண்பதே ஆகும் நாம் ஆண்டனா பகுப்பாய்வை எடுத்துக்கொண்டால் எந்த மாதிரியான சோர்ஸ்கள் இந்தப் புலத்திணை உருவாக்குகிறது என அறிய தேவையில்லை நாம் இங்கே கதிர்வீச்சு மண்டலத்தில் E1 H1 மட்டும் என்ன என அறிந்து கொண்டால் போதுமானது ஆகும் எனவே இந்த J1 M1 கதிர்வீச்சுப் புலங்கள் மூடிய பரப்பிற்குள் உள்ளன மேலும் இவை பரப்பிற்கு வெளியேயும் கதிர்வீச்சுப் புலத்திணை உருவாக்குகின்றன எனவே இந்தப் பகுப்பாய்வு முறையில் ஈகுவலன்ஸ் கோட்பாட்டின் உதவியுடன் இந்தப் பரப்பினை நாம் S எனவும் அதன் பருமனை V1 எனவும் எடுத்துக் கொள்கிறோம் இங்கே ε1 μ1 என்ற மாறிலிகள் பரப்பிற்கு உட்புறம் மற்றும் அதன் வெளிப்புறத்திலும் ஒரே விதமான மதிப்புகளைக் கொண்டிருக்கும் அதாவது அதன் மதிப்புகள் மாறுவதில்லை நாம் இங்கே உட்புற பருமனை V1 எனவும் அதன் வெளிப்புற பருமனை V2 எனவும் அழைக்கலாம் இங்கே nஎன்பது பரப்பிற்குச் செங்குத்தான திசையில் உள்ள அலகு வெக்ட்டர் எனக்கொள்ளலாம் இந்த ஈகுவலன்ஸ் கோட்பாட்டில் இந்த உட்பரப்பில் நாம் எவ்விதமான சோர்ஸ்களையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை ஆனால் முன்பு இந்த V1 ல் சோர்ஸ் உள்ளது எனக்கொண்டோம் இப்போது அவ்வாறு இல்லை ஆனாலும் இங்கே இது இதன் எல்லை நிபந்தனையைப் பூர்த்திசெய்தல் வேண்டும் எனவே இந்த இமேஜணரி பரப்பில் மின்னோட்ட அடர்த்தி மற்றும் காந்த அடர்த்தி ஆகியவற்றை நாம் Js மற்றும் Ms என எடுத்துக்கொள்ளலாம் இங்கு Js என்பது என்ன அதாவது Jsnஆகும் அதாவது இது இடை நிறுத்தல் கொண்ட காந்தபுலத்தின் டெஞ்சன்சியல் கூறுகள் ஆகும் இதேபோன்று Ms என்பது இடை நிறுத்தல் கொண்ட மின்புலத்தின் எதிர்மறை டெஞ்சன்சியல் கூறுகள் ஆகும் Ms n இதனை நாம் E1H1புலம் என எழுதலாம் அதாவது முன்பும் வெளிப்புற பரப்பில் E1H1புலமும் இப்பொழுதும் E1H1 புலம் உள்ளது இங்குள்ள J1 M1 என்பது நாம் நீக்கிவிட்டோம் இங்கு நாம் மேற்பரப்பில் Js Ms என்ற சோர்ஸ் உள்ளதாக கொள்வோம் இந்த சோர்ஸ் உட்புறத்தில் கதிர் வீச்சை ஏற்படுத்துகிறது அதன் புலம் EHஎனக்கொள்ளப்படுகிறது இது முன்பிருந்ததைவிட மாறுபட்ட புலம் ஆகும் முன்பு E1H1 இப்பொழுது EHபுலம் ஆகும் ஆனால் இந்தச் Js Ms சோர்ஸ் அதன் வெளிப்புறத்தில் அதே மாதிரியான புலத்தை ஏற்படுத்துகிறது அதாவது அதன் உட்புறத்தில் புலத்தில் மாற்றம் ஏற்படுகிறது ஆனால் அதன் வெளிப்புறத்தில் எவ்வித மாற்றம் அடைவதில்லை ஏனெனில் நாம் எடுத்துக்கொண்ட சோர்ஸ் Js Ms ஆகியவை இடைநிற்றல் கொண்டது ஆகவே அதன் எல்லையில் எல்லைப்புற நிபந்தனையால் வெளிப்புறத்தில் எவ்வித மாற்றமும் ஏற்படவில்லை ஆனால் அதன் உட்புறத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது ஆதலால் வெளிப்புற பருமன் V2 வில் அதே விதமான சரியான புலம் E1 H1 ஐ வெளியிடுகிறது இது ஈகுவலன்ஸ் கோட்பாடு ஆகும் இங்கு நாம் Js Ms கொண்டு ஆராயலாம் மேலும் நமக்குத் தேவையெனில் நாம் V2 வில் E1 H1 ஐ பற்றியும் ஆராயலாம் இதனை நீங்கள் தெளிவாகப் புரிந்து கொள்ளுதல் வேண்டும் மேலும் இங்கே நாம் Msஐ எடுத்துக் கொள்ளவில்லையெனில் nஐ பெற இயலாது ஏனெனில் நாம் முன்பே படித்த மின்காந்தவியல் கோட்பாட்டில் உள்ள எல்லை நிபந்தனையை எடுத்துக்கொண்டோமெயானல் மின்புலத்தில் இடைநிற்றல் உண்டெனில் அதில் உள்ள காந்த புலத்திலும் இடைநிற்றல் உள்ளது இப்போது ஹார்ன் ஆண்டனாவை எடுத்துக்கொள்வோம் இங்கு ஹார்ன் ஆண்டனாவில் காந்த புலத்தில் இடைநிற்றல் ஏற்படவில்லை ஆனால் மின்புலத்தில் இடைநிற்றல் ஏற்படுகிறது இதனைக் கொண்டுதான் நாம் முன்பே போரியர் டிரான்ஸ் ஃபார்ம் கொண்டு ஆராய்ந்து உள்ளோம் எனவே இங்குத் திறந்த வெளி வேவ்கைடு அல்லது ஹார்ன் ஆண்டனாவில் உள்ள அப்பேசர் கொண்டு காணும்பொழுது அங்குள்ள புலத்தில் அதாவது மின்புலத்தில் தீடீரென்று இடைநிற்றல் ஏற்படுகிறது இந்த இடைநிற்றலால் இங்குக் காந்த ஓட்டம் ஏற்படுகிறது இங்கு நாம் விவரிக்கும் காந்த ஓட்டம் என்பது ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது இங்கு எவ்வித காந்த ஓட்டமும் இல்லை ஆனால் இங்கு இடைநிற்றல் ஏற்படுவதால் நாம் டெஞ்சன்சியல் கூறுகளைக் கொண்டு மின்னோட்டம் மற்றும் காந்த ஓட்டம் ஆகியவற்றைக் காணலாம் அதாவது காந்த புலத்தின் டெஞ்சன்சியல் கூறுகளைக் கொண்டுமின்னோட்டம் என்றும் மின்புல டெஞ்சன்சியல் கூறுகளைக் கொண்டு காந்த ஓட்டம் உள்ளது என அறியலாம் எனவே இங்கு இரண்டு அதாவது காந்த ஓட்டம் மற்றும் மின்னோட்டம் ஆகிய இரண்டும் இருக்கும் சில வேளைகளில் மின்னோட்டமும் சில வேளைகளில் காந்த ஓட்டமும் இருக்கும் எனவே நாம் ஒரு பொதுவான அமைப்பாக இந்த இரண்டும் உள்ளவாறு நாம் நமது வடிவமைப்பை ஆராயலாம் இந்த இரண்டும் கொண்டதை நாம் மின்காந்தவியல் அமைப்பாகக் கருதலாம் இங்குக் காந்தபுலத்தில் டெஞ்சன்சியல் கூறுகளில் இடைநிற்றல் ஏற்பட்டால் அதன் மேற்பரப்பில் மின்னோட்டம் இருக்கும் இதே போன்று அதன் மின்புலத்தில் உள்ள டெஞ்சன்சியல் கூறுகளில் இடைநிற்றல் ஏற்பட்டால் காந்த ஓட்டம் அதன் எதிர் திசையில் செங்குத்தாக ஏற்படுகிறது இங்கு நாம் நினைவில் கொள்ள வேண்டியது அதன் மதிப்பு குறியீடு ஆகும் இவை அனைத்தும் மேக்ஸ்வெல் Maxwell's சமன்பாட்டில் உள்ளன இதனைக் கொண்டு நாம் ஈகுவலன்ஸ் கோட்பாடு பற்றி அறிந்து கொள்ளலாம் இங்கு நாம் இந்த முழு மூடிய பரப்பிற்குப் பதிலாக இந்த மேற்பரப்பை எடுத்துக்கொள்வோம் இங்கு இதற்குத் தீர்வு என்ன என்பது பற்றிக் காணுதல் வேண்டும் நாம் முன்பே கண்டறிந்தது போல் வயர் ஆண்டனாவில் உள்ள மின்னோட்டம் என்பது அதன் மேற்பரப்பில் உள்ள மின்னோட்டம் ஆகும் இந்த மின்னோட்டம் பற்றி நாம் அறிந்துகொண்டால் இதிலிருந்து நாம் மின்னழுத்தத்தைக் கண்டறிந்தால் அதிலிருந்து நாம் புலம் பற்றி அறிந்து கொள்ளலாம் இதே போன்று நாம் Ms மதிப்பினை கண்டறியலாம் இதனை நாம் மேக்ஸ்வெல் Maxwell's சமன்பாட்டிலிருந்து கண்டு கொள்ளலாம் இங்கு Js மற்றும் Ms என்ற இரண்டு கூறுகளும் உள்ளதுயெனில் அதில் புலம் என்ன என அறியலாம் இங்கு Js மூலம் ஒரு புலம் உருவாகிறது அதேபோன்று Ms மூலம் ஒரு புலம் உருவாகிறது ஆகவே அதன் மொத்த புலம் என்பது அதனின் சூப்பர் பொசிசன் கொள்கையின் படி கணக்கிடப்படுகிறது மேலும் இங்கு ஏதேனும் ஒரு கூறு மட்டுமே உள்ளது எனில் நாம் ஒரு புலத்தை மட்டுமே கணக்கில் கொள்ளலாம் அதாவது Ms0 எனக்கொண்டு Js மட்டும் கணக்கிடலாம் அதேபோன்று Js0 எனக்கொண்டு Ms கணக்கிடலாம் இங்கு வயர் ஆண்டனாவில் Js மட்டும் மற்றும் அப்பேசர் ஆண்டனாவில் Ms மட்டும் காணப்படும் நாம் இப்போது சில எளிய மாற்று வழிமுறைகள் கொண்டு இந்தப் பகுப்பாய்வை காணலாம் இங்கு E மற்றும் H என்பது ஏதேனும் ஒரு புலம் எனக்கொள்வோம் இதனைபோன்று நாம் பொதுமுறையில் எவ்வித மாற்றம் இல்லாது E மற்றும் H ஆகியவற்றை 0 எனக்கொள்வோம் இங்கு E மற்றும் H ஆகியவை 0 எனக்கொண்டால் இதனை லவ் ஈகுவலண்ட்Love's equivalent கொள்கை என அழைக்கின்றனர் இங்கு நான் இப்போது இந்த வரைபடத்தை எடுத்துக்கொள்வோம் இங்கு இதன் உட்புற பகுதியின் பருமன் V1 எனக்கொள்வோம் இங்கு இதன் E1 H1 புலம் 0 ஆகும் இங்கு இந்த இரண்டின் மதிப்பும் 0 ஆகும் அதாவது E10 H10 இங்கு ε1 μ1என்ற மாறிலிகளில் எவ்வித மாற்றமும் இல்லை இங்கு s என்பது பரப்பு ஆகும் அதன் வெளிப்புற அலகு வெக்டர் n அதன் வெளிப்புற பருமன் V2 இங்குப் புலங்கள் அதே மதிப்புக் கொண்ட E1 H1 ஆகும் இப்போது நாம் Jsn என்றும் Ms nஎன்றும் எழுதலாம் ஆகவே இங்கு மேற்பரப்பில் உள்ள மின்னோட்ட காந்த ஓட்ட அடர்த்தி Js மற்றும் Ms ஆகியவை வரம்பற்ற ε1 μ1 ஊடகத்தில் கதிர்வீச்சை ஏற்படுத்துகிறது எனவே நாம் E மற்றும் H ஆகியவற்றின் சமன்பாடுகளை எழுத வயர் ஆண்டனாவிலிருந்து தருவித்ததைப் பயன்படுத்தலாம் அதற்கு நமக்கு இங்கு மேற்பரப்பு S ல் உள்ள டெஞ்சன்சியல் கூறுகளான E1 மற்றும் H1ஆகியவற்றை அறிந்து இருத்தல் வேண்டும் இங்கு நாம் வயர் ஆண்டனாவின் Js பற்றி மட்டுமே அறிந்துள்ளோம் ஆனால் இங்கு Js மற்றும் Ms ஆகியவை பற்றி அறிதல் வேண்டும் அதாவது E மற்றும் H புலம் இதனை நாம் எளிமைபடுத்த நாம் முன்பு அறிந்த லவ் ஈகுவலண்டை Love's equivalentபயன்படுத்தலாம் இதனை நாம் எளிமைபடுத்த இரண்டு முறைகளை எடுத்துக் கொள்ளலாம் இதன் மொத்த மேற்பரப்பை S எனக்கொள்வோம் இங்கு இந்த பரப்பின் உட்புற பகுதியை சரியான மின்கடத்தி என அழைக்கப்படுகிறது அதாவது இதனை PEC என அழைக்கின்றோம் இந்த PEC யின் உட்பகுதியில் உள்ள புலங்களின் மதிப்பு 0 ஆகும் அதாவது E1 மற்றும் H1 ஆகியவற்றின் மதிப்பு 0 ஆகும் இந்த PEC யின் பருமனை V1 எனவும் அதன் வெளிப்புறத்தில் உள்ள பருமன் V2 எனவும் கொள்ளபடுகிறது அதன் புலம் E1 மற்றும் H1 எனக் கொள்ளப்படுகிறது இந்தப் பரப்பின் மீது உள்ள Ms மற்றும் Js ஆகியவற்றினைக் கருத்தில் கொள்வோம் இங்கு Ms மற்றும் Js ஆகியவற்றைப் பின்வருமாறு எழுதலாம் Ms nE1 JsnH1 இங்கே இந்த இரண்டிற்கும் இடையேயான வேறுபாடு என்னவென்றால் நாம் முன்பு கண்டறிந்த சமன்பாட்டினை இங்குப் பயன்படுத்த இயலாது ஏனென்றால் இங்கு இந்த ஊடகம் வரம்பற்ற ஊடகம் ஆகும் இங்கே நாம் முன்பு கண்டறிவதற்கும் இப்பொழுது காணுகின்ற PEC ஆகியவற்றுக்கும் வேறுபாடு உள்ளது அதாவது Ms மற்றும் Js ஆகிவற்றில் கதிர்வீச்சை வரம்பற்ற ஊடகத்தில் பயன்படுத்த இயலாது இங்கு முன்பு கண்டறிந்ததில் வரம்பற்ற ஊடகம் இல்லை எனவே இங்கு PEC கதிர்வீச்சு ஏற்படுகிறது எனவே முன்பு கண்டறிந்ததும் இதுவும் ஒரே மாதிரியான அமைப்பில் இல்லை ஆகவே PEC யில் Js0 ஆகும் ஏனென்றால் PEC மேற்பரப்பில் மின்னோட்டம் மூலம் எவ்வித புலமும் ஏற்படுவதில்லை இதனை நாம் புரிந்து கொள்வதற்காக இந்த வரைபடத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த PEC யில் அதன் பரப்பில் போர்ட் a என்பதை எடுத்துக்கொள்வோம் இதிலிருந்து சிறிது தொலைவில் உள்ள இந்தப் புள்ளியினைப் போர்ட் b எனக் கொள்வோம் இதில் போர்ட் a வை PEC யின் கடத்தியிலும் போர்ட் bயை கடத்திக்கு சிறிது தொலைவில் உள்ள வெளியிடத்தில் காணலாம் இப்பொழுது இந்த b யில் மின்னோட்ட கூறுகள் உள்ளது எனில் அது உருவாக்கும் டேஞ்சன்சியல் மின்புலம் a யில் உள்ளது இங்கே இது PEC என்பதால் அதன் மதிப்பு 0 ஆகும ஆகவே b யில் மின்னோட்ட கூறுகள் இருந்தாலும் அதன் மின்னழுத்தம் Vab0 ஆகும் ஏனெனில் இங்கு எந்த வித புலமும் இல்லாததால் அதன் மின்னழுத்தம் 0 ஆகும் இப்பொழுது நாம் பரஸ்பர முறையில் a யில் மின்னோட்ட கூறுகள் உள்ளது எனக் கொண்டால் b யில் எவ்வித புலமும் இருப்பதில்லை ஆகவே மின்னழுத்தம் Vba0 ஆகும் இங்கே இந்தப் புள்ளி b ஆனது தன்னிச்சையானது எனக் கொண்டால் நாம் இந்தப் புள்ளியை வெற்றிட வெளியில் எங்கு வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் எனவே இதிலிருந்து PEC யின் மீது உள்ள மின்னோட்ட கூறுகள் அல்லது எந்தவித மின்னோட்ட கூறுகளும் வெளியிடத்தில் அல்லது வெற்றிடத்தில் எங்கும் புலத்தை உருவாக்குவதில்லை எனவே நாம் Js 0 எனக் கொள்ளலாம் அதாவது இங்கு Ms மட்டுமே உள்ளது இப்பொழுது நாம் PEC யில் இமேஜ் கோட்பாடு கொண்டு இந்த மேற்பரப்புஆனது முடிவில்லா தளம் கொண்டது இதனை S என்று அழைக்கிறோம் இங்கு இமேஜ் கோட்பாடுபடி PEC இல்லாததால் நாம் Ms மட்டுமே எடுத்துகொள்கிறோம் இங்கு மற்றவைகள் ஏதுமில்லை இங்கு Ms மற்றும் அதன் இமேஜ் Ms கூறுகள் உள்ளன எனவே இறுதிமதிப்பு 2Ms என்பது ஆகும் இந்தக் கதிர்வீச்சு வரம்பற்ற வெற்றிடத்தில் உள்ளது எனவே இந்தச் சமன்பாட்டை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் திறந்தவெளி வேவ்கைடில் தரைதள அலையானது வெளிப்பகுதியுடன் வெளிப்பகுதியில் உள்ளது எனகொள்ளலாம் இங்கே இந்தத் திறந்தவெளி தரைதள அமைப்பு முடிவில்லா அமைப்பில் உள்ளது எனஅனுமானித்துக் கொள்ளலாம் அதாவது 5அளவில் எல்லாதிசைகளிலும் உள்ள தரைதள அமைப்பின் கடத்தியைஎடுத்துக்கொண்டால் அது முடிவிலா தரைதள அமைப்பாகும் இறுதியில் இங்கு நாம் காந்த ஓட்டத்தை என்ன என்று அறிந்து கொள்ளலாம் அதனை Ms nE1என எழுதலாம் இதிலிருந்து இரண்டு மடங்கு கதிர்வீச்சு வெளிப்படுகிறது எனவும் அதிலிருந்து அதன் புலத்தையும் கண்டறியலாம் நமக்கு நேரம் இருக்கும் எனில் இந்த சமன்பாட்டை அப்பேசர் அமைப்பின் ஃபோர்ரியர் முறை கொண்டு ஆராய்ந்தால் இதே தீர்வை பெறலாம் என்பதை விவரிக்கலாம் இதேபோன்று இங்கு PEC க்கு பதிலாகச் சரியான காந்த கடத்தி PMC யை எடுத்துக்கொள்வோம் இங்கே அதன் மேற்பரப்பு S எனவும் உட்புறபருமன் V1 எனவும் கொள்வோம் அதில் E1 H1 புலத்தின் மதிப்பு 0 ஆகும் இதில் வெளிப்புற பருமன் V2 எனவும் அதன் பகுதியில் அசலான புலம் E1 H1 உள்ளது இதிலிருந்து சமநிலை கொண்டு Js மற்றும் Ms எழுதலாம் அதாவது Ms nE1 JsnH1 என எழுதலாம் இங்கு PEC யில் பயன்படுத்திய ஒப்புமை கொண்டு PMC யிலும் கண்டறியலாம் ஆகவே இங்கு Ms0 ஆகும் இங்கு நாம் Jsஐ மட்டுமே கொண்டுள்ளோம் எனவே இங்கு PMC யின் அமைப்பில் Js கதிர்வீச்சை ஏற்படுத்துகிறது இங்கு இதனிலிருந்து தீர்வு காண்பது என்பது சிக்கலான முறையாகும் எனவே PEC யில் பயன்படுத்திய இமேஜ் கொள்கை கொண்டு கண்டறியலாம் இங்கு S என்பது முடிவில்லா தளத்தின் பரப்பு ஆகும் ஆகவே இமேஜ் கொள்கை கொண்டு அதன் இறுதி சமன்பாடு 2Js என்பது ஆகும் இங்கு ஊடகம் வரம்பற்ற நிலை கொண்டதால் 2Js ஆனது வரம்பற்றா வெளியில் கதிர்வீச்சை வெளியிடுகிறது நமக்கு இதற்கு முன்பே வரம்பற்ற ஒரே விதமான நிலை கொண்ட ஊடகத்தால் மின்னோட்ட அடர்த்தி பற்றி தெரியுமாதலால் அதன் கதிர்வீச்சு பற்றி காணலாம் அதிலிருந்து புலம் என்ன என்பதை எளிதாககாணலாம் ஆகவே லவ்ஸ் Love's equivalence கோட்பாட்டின் படி இதனை கண்டறியலாம் இதன்படி PMC யில் Js யும் PEC கொண்டு Ms யும் கண்டறியலாம் மேலும் இங்கு S என்பது முடிவில்லா தளம் மட்டுமல்லாது S இன் வளைவு பகுதி வை விடச் சிறியது எனில் நாம் இதே மாதிரியான முடிவில்லா தளத்தை அனுமானித்துக் கொள்ளலாம் இதனைப் பொறுத்து நாம் லவ்ஸ் Love's equivalent கோட்பாடு அல்லது மற்ற ஈகுவலண்ட் கோட்பாடு கொண்டு அல்லது PMC PEC போன்றவை கொண்டு நாம் அதனின் தீர்வுகளை காணலாம் இந்த விவாதத்தின் படி நாம் காந்தஓட்டம் என்ற புதிய கொள்கையை அறிமுகப் படுத்தியுள்ளோம் எனவே காந்த ஓட்டம் வரம்பற்ற ஊடகத்தில் உள்ளது எனில் அதில் புலம் எவ்வாறு கதிர்வீசையடைகிறது என நமக்குத் தெரிவதில்லை எனவே நாம் மேக்ஸ்வெல் Maxwell's சமண்பாட்டை எடுத்துக்கொண்டு அதில் காந்த ஓட்டம் அதன் மேற்பரப்பில் உள்ளது எனகண்டறியலாம் பின்பு அதன் புலம் என்ன அதன் மின்புலம் மற்றும் காந்தபுலம் என்பதின் சமண்பாட்டைத் தருவித்து அதிலிருந்து தொலைதூர புலத்தைக் கொண்டு நாம் பகுப்பாய்விற்குச் சொல்லாம்